அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த பாடத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் நாங்கள் அதை ஐ டி கான்பூரிலிருந்து என் எல் மூக் மூலம் வழங்குகிறோம் நான் ரவி சந்திரன் நான் கடந்த 6 வாரங்களாக உங்களுடன் இருக்கிறேன் இப்போது நாம் ஆறாவது வாரத்தின் நான்காவது தொகுதியில் இருக்கிறோம் இது விரிவுரை எண் 34 ஆகும் எனவே கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் இரண்டு வாரங்கள் மட்டுமே உள்ளன பின்னர் மேலும் இரண்டு விரிவுரைகள் உள்ளன இந்த வாரம் குறிப்பாக நான் தகவல்தொடர்பு திறன்களில் கவனம் செலுத்தினேன் கடந்த இரண்டு விரிவுரைகளில் நான் தகவல்தொடர்புக்கான தடைகளில் கவனம் செலுத்தினேன் இதில் தவறான தகவல்தொடர்புகளைப் பார்ப்போம் இதை முந்தைய பதிவில் நான் உங்களிடம் குறிப்பிட்டுள்ளேன் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் மேலும் நிறுவன அமைப்பில் கூட தவறான தகவல் தொடர்பு எவ்வாறு நிகழ்கிறது என்பதைப் பார்ப்போம் நான் தொடங்குவதற்கு முன் முந்தைய சொற்பொழிவில் நான் விவாதித்ததை விரைவாக நினைவுபடுத்த முயற்சிப்போம் முந்தைய ஒன்றில் தகவல்தொடர்புக்கான தடைகள் பற்றி நான் உங்களிடம் விவாதித்தேன் குறிப்பாக ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனைகளில் கவனம் செலுத்தப்பட்டது பின்னர் மக்கள் எவ்வாறு தவறுகளைச் செய்யலாம் என்பதை நான் தொடங்கினேன் பின்னர் மொழியின் அடிப்படையில் சொற்களின் அடிப்படையில் வாசக பயன்பாட்டின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வ தகவல்தொடர்பு பேச்சுவழக்கை அறியாததன் அடிப்படையில் குறிப்பு சட்டகம் குறைவாக இருக்கும்போது தவறான தகவல்தொடர்புகளை ஏற்படுத்துகிறது நான் விவாதித்த அடுத்த அம்சம் உணர்ச்சி தலையீடு பின்னர் உணர்ச்சி குறுக்கீடு நேர்மறை மற்றும் எதிர்மறை அடிப்படையில் நிகழலாம் அது அன்பாக இருக்கலாம் வெறுப்பாக இருக்கலாம் ஆனால் இரண்டும் குறுக்கீடுகளாக செயல்படக்கூடும் பின்னர் அச்சம் கோபம் துயரம் போன்ற பிற உணர்ச்சிகள் கூட மிகவும் வலுவான உணர்ச்சித் தடையாக செயல்படும்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 குறிப்பாக நீங்கள் புதிதாக ஒன்றை அறிமுகப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் பின்னர் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள பயப்படுகிறார்கள் என்றால் நீங்கள் மாற்றத்தின் பயத்தை அகற்ற வேண்டும் பின்னர் நீங்கள் எதையாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏதாவது சொல்லவேண்டும் ஒரு நபரிடமிருந்து ஏதாவது பெறவேண்டும் என்றால் நீங்கள் சரியான உளவியல் தருணத்தைத் தேர்ந்தெடுப்பது நல்லது எனவே நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபரிடமிருந்து நீங்கள் ஆசைப்பட்ட மற்றும் விரும்பிய நன்மையைப் பெறுவீர்கள் பின்னர் நான் உங்களுடன் இவற்றை பற்றி விவாதித்தேன் பல்வேறு வகையான மொழி தடைகள் ஒரே வார்த்தைகள் வெவ்வேறு கலாச்சார அர்த்தங்கள் அதே எழுத்துக்கள் வெவ்வேறு இலக்கண அர்த்தங்கள் நீங்கள் வைக்கும் நிலையைப் பொறுத்து அது ஒரு வினைச்சொல் அல்லது அது ஒரு பெயர்ச்சொல்லாக இருக்கலாம் சில சொற்களற்ற தொடர்புகளைப் பயன்படுத்தி சூழலை தெளிவுபடுத்துவதற்கும் தெளிவுபடுத்தல்களைத் தேடுவதற்கும் அல்லது நாம் விவாதித்த சில உத்திகள் என்ன என்பதைக் கடக்கும் உத்திகள் யாவை இறுதியில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தொழில்நுட்பத் தடைகளை மீண்டும் முன்னிலைப்படுத்துவதன் மூலமும் நீங்கள் பொருத்தமான ஊடகத்தைப் பயன்படுத்த வேண்டும் ஊடகங்களை அதிகமாகப் பயன்படுத்துவதைத் தவிர்க்க வேண்டும் அல்லது ஊடகங்களை தவறாகப் பயன்படுத்துவதைத் தவிர்க்க வேண்டும் என்று நான் சுட்டிக்காட்டிய உத்திகளை முறியடிப்பதன் மூலமும் நான் முடித்தேன் இப்போது இதைப் பற்றி விவாதித்த பிறகு தவறான தகவல்தொடர்பு பற்றி முந்தைய சொற்பொழிவில் எங்காவது குறிப்பிட்டேன் தவறான தகவல் தொடர்பு என்றால் என்ன இந்த விரிவுரையில் அதில் கவனம் செலுத்துவோம் தகவல்தொடர்பு என்பது செயல் பரிவர்த்தனை நீங்கள் செயல்படுகிறீர்கள் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறீர்கள் ஒரு பரிவர்த்தனை உள்ளது யாரோ ஒருவர் பின்னூட்டத்தை திருப்பி அனுப்புகிறார் மேலும் உங்கள் யோசனைகள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் செயலுக்கு பதிலளிக்கிறார் மற்றும் இந்த தவறான தகவல்தொடர்புக்கு பதிலளிப்பது நடவடிக்கை பரிவர்த்தனை தோல்வியின் நிகழ்வுகளாகக் கருதப்படலாம் அப்போதுதான் பேச்சாளர் விரும்பிய விளைவை உருவாக்கத் தவறிவிடுகிறார் எனவே அது தவறான தகவல்தொடர்புக்கு வழிவகுக்கிறது பேச்சாளர் என்ன தொடர்பு கொள்ள விரும்புகிறார் என்பதை கேட்பவர் அடையாளம் காண முடியாதபோது அல்லது இரண்டும் தவறான புரிதலுக்கு ஒத்ததாகும் சில சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்குக் காண்பிக்கும் போது இது உங்களுக்குத் தெளிவாகத் தெரியும் ஆனால் இந்த குறிப்பிட்ட தொகுதிக்குச் செல்வதற்கு முன்பு நான் நிறுவன அமைப்பில் கவனம் செலுத்தப் போகிறேன் நிறுவனங்கள் அமைப்புகள் அங்கு தகவல்தொடர்புக்கு முறையான வழிகள் பயன்படுத்தப்படும் இப்போது நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு தகவல்தொடர்பு அமைப்பில் நீங்கள் தகவல்தொடர்புகளின் கீழ்நோக்கிய ஓட்டத்தை கொண்டிருக்கலாம் அதாவது மேலாண்மை ஒரு பிரமிட் கட்டமைப்பைப் போல மேலே உள்ளது தலைமை நிர்வாக அதிகாரி அல்லது மேலாளர் வழிகாட்டுதல்களை வழங்குகிறார் பின்னர் குறிப்பிட்ட வேலைத் திட்டங்கள் நிறுவனத்தின் கொள்கைகள் வாடிக்கையாளர்கள் தொடர்பான கொள்கைகள் நிறுவனத்தின் குறிக்கோள்கள் மற்றும் பின்னர் பணி அறிக்கைகளை வகுக்கிறார் பின்னர் அந்த இலக்குகள் மற்றும் பணி அறிக்கைகளுக்குள் ஒரு கட்டமைப்பிற்குள் ஒரு காலக்கெடுவிற்குள் நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள் உள்ளன எனவே அது கீழ்நோக்கிய வகையான தகவல்தொடர்பு ஓட்டம் பணி ஒருங்கிணைப்பு இருப்பதால் தவறான தகவல்தொடர்புக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் இடங்களில் மக்கள் செயல்படும் இந்த கிடைமட்ட மட்டமும் உள்ளது மக்கள் வந்து பின்னர் கிடைமட்ட மட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைக்க முடியும் மேலே இல்லை கீழ் இல்லை தகவல் பகிர்வு மிகவும் ஒத்திசைவாக நடக்கிறது சிக்கல் தீர்வு முடிந்தவரை விரைவாக செய்யப்படுகிறது மோதல் தீர்வு மிக எளிதாக வருகிறது இது பரிந்துரைக்கப்பட்ட சிறந்த வடிவமாகும் ஆனால் சில நிறுவனங்கள் ஓரளவுக்கு திறம்பட பயன்படுத்தும் மேல்நோக்கிய வடிவமும் உள்ளது எனவே அவர்கள் முன்னேற்றத்திற்கான பரிந்துரைகளுடன் தொடங்குவார்கள் அவர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்தும் தொழிலாளர்களிடமிருந்தும் தாழ்வான நபர்களிடமிருந்தும் வரும் பின்னூட்டத்தின் மூலம் செல்வார்கள் பின்னர் வாடிக்கையாளர் தொடர்பு பற்றிய அறிக்கைகள் அவர்களின் பின்னூட்டத்துடன் அதை மேலும் எடுத்துச் செல்வார்கள் அவர்கள் முன்னேற்ற அறிக்கைகளையும் பார்க்கிறார்கள் பின்னர் அவர்கள் ஊழியர்களின் பின்னூட்டத்தையும் பெறுகிறார்கள் பின்னர் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் குறிக்கோள்கள் குறிக்கோள்கள் மற்றும் பணி அறிக்கைகள் மற்றும் வழிகாட்டுதல்களுடன் இவற்றை ஒத்திசைக்க முயற்சிக்கிறார்கள் எனவே அவர்கள் அவ்வாறு செயல்பட முயற்சிக்கிறார்கள் நான் சொன்னது போல் கீழ்நோக்கி மிகவும் திறம்பட பயன்படுத்தும் சில நிறுவனங்கள் உள்ளன சில மேல்நோக்கி திறம்பட பயன்படுத்துகின்றன ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் நிறுவன கட்டமைப்பில் மிகவும் நெகிழ்வான பெரும்பாலான நிறுவனங்கள் கிடைமட்ட மாதிரி கிடைமட்ட தகவல்தொடர்பு ஓட்டத்திற்கு செல்கின்றன இப்போது இந்த முறையான சேனல்கள் மூலம் உண்மையில் என்ன வகையான தகவல்தொடர்புகள் பாய்கின்றன இது எழுதப்படலாம் வாய்மொழியாக இருக்கலாம் மின்னணு வடிவமாகவும் இருக்கலாம் எழுத்து வடிவில் அவர்கள் நிர்வாக குறிப்புகளை அனுப்பலாம் குறிப்புகள் என்பது குறிப்பாணைகள் சில எளிய அறிவிப்பைப் பற்றி ஒருவருக்கு வழங்கப்படும் குறுகிய குறிப்புகள் அல்லது ஒருவருக்கு அனுப்பப்படும் ஒரு வகையான கண்டனக் குறிப்பு கடிதங்கள் ஆகியவற்றுக்கான குறுகிய வடிவமாகும் வருடாந்திர அறிக்கை என்பது எழுதப்பட்ட தகவல் தொடர்பு நிறுவன செய்திமடல் புல்லட்டின் போர்டு இடுகைகள் நோக்குநிலை கையேடு ஆகியவையும் ஆகும் வாய்வழி தொடர்பு வடிவத்தில் தொலைபேசி நேருக்கு நேர் உரையாடல் நிறுவனக் கூட்டங்கள் மற்றும் குழுக் கூட்டங்கள் இவை அனைத்தும் வாய்வழி தொடர்புகளாகும் மின்னணு ஊடக தகவல்தொடர்பு வடிவத்தில் மேலே மின்னஞ்சல் பின்னர் குரல் அஞ்சல் உடனடி செய்தி அனுப்புதல் மின்னஞ்சல்களின் இன்ட்ரானெட் பயன்பாடு தகவல் தொடர்பு மற்றும் பின்னர் வீடியோ கான்பரன்சிங் ஆகியவை அடங்கும் இப்போது சேனல்களின் இந்த ஓட்டம் இருக்கும்போது பின்னர் மேல்நோக்கி கீழ்நோக்கி கிடைமட்ட இயக்கம் இருக்கும்போது குறிப்பாக நிறுவனங்களில் தகவல் ஓட்டத்திற்கு தடைகள் இருக்கும் நான் சில எடுத்துக்காட்டுகளைத் தருகிறேன் ஆனால் நிறுவனங்களில் ஏன் தடைகள் ஏற்படுகின்றன எனவே தகவல்தொடர்பு சூழல் மூடப்பட்டிருந்தால் அது திறந்திருக்காவிட்டால் மக்கள் பிரச்சினைகளை சுதந்திரமாக விவாதிக்க அனுமதிக்கப்படாவிட்டால் அவர்களிடமிருந்து எந்த கருத்தும் எடுக்கப்படாவிட்டால் அவர்கள் சரியான தகவல்களைப் பெறாவிட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாகத் தெரியவில்லை என்றால் அவர்கள் தங்கள் வேலைகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் பெரும்பாலான நேரங்களில் கவனித்தால் அது நடக்கும் நிர்வாக வரிசைமுறையும் இதை பாதிக்கலாம் குறிப்பாக பிரமிடு முறை கிடைமட்ட செங்குத்து தகவல்தொடர்பு ஓட்டம் கூட பின்னர் நீண்ட தகவல்தொடர்பு கோடுகள் உள்ளன அதாவது பல நோடல் புள்ளிகள் உள்ளன நீங்கள் அடைவதற்கு முன்பு இடையில் பல இணைப்பு புள்ளிகள் உள்ளன எனவே சில கல்வி நிறுவனங்கள் போன்ற ஒரு இடத்தில் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் புகார் செய்ய வேண்டிய மூத்த ஆசிரியரான ஒருவர் உங்களிடம் இருக்கிறார் மூத்த ஆசிரியர் அல்லது பேராசிரியருக்கு மற்றொரு உயர் அதிகாரி இருக்கிறார் அவரிடம் அது தெரிவிக்கப்பட வேண்டும் பின்னர் ஒரு நிர்வாக மட்டத்தில் யாரோ ஒருவர் இருக்கிறார் பின்னர் அந்த நபருக்குப் பிறகு இந்த முதல்வர் அல்லது இந்த துணை இயக்குநர் அல்லது யாராவது ஒருவர் இருக்கிறார் பின்னர் அது இயக்குநரிடம் செல்கிறது பின்னர் அது தலைமை நிர்வாக அதிகாரி அல்லது ஆளுநர் குழுவிற்கு செல்கிறது எனவே உயர் மட்டத்தில் மக்கள் உள்ளனர் ஆனால் அது அடையும் முன் எனவே பல பரிமாற்ற நிலையங்கள் உள்ளன மேலும் ஒவ்வொரு புள்ளியிலும் தகவல்தொடர்பு சிதைக்கப்படலாம் மேலும் செய்தியை வழங்குவதில் தாமதம் ஏற்படலாம் ஆனால் நிர்வாகத்திற்கும் ஊழியர்களுக்கும் இடையில் நம்பிக்கை இல்லாதபோது தடையும் உள்ளது எனவே நம்பிக்கை என்பது தகவல்தொடர்புகளின் மிக முக்கியமான அம்சமாகும் அது உடைந்தால் பேட்ச் அப் செய்து பின்னர் மீண்டும் கட்டியெழுப்பி பின்னர் தகவல்தொடர்பு ஓட்டத்தை எளிதாக பராமரிப்பது மிகவும் கடினம் நம்பிக்கை இல்லாதபோது ஊழியர்கள் என்ன செய்வார்கள் எனவே அவர்கள் திராட்சை ஒயின் என்ற முறைசாரா முறைக்கு திரும்புவார்கள் அவர்கள் டிரம்மர்களை நம்புவார்கள் கிரேப் ஒயின் முறைப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தகவல்தொடர்புக்கு செல்வதில் உண்மையில் ஒருவரின் நம்பிக்கை என்று பொருள் ஆனால் எடுத்துக்காட்டாக வதந்திகள் பின்னர் அதிகாரிகள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபரிடமிருந்து வரும் உண்மையான முறையான தகவல்தொடர்புகளை விட மக்கள் அதை நம்புவார்கள் அதிகாரம் பதவி அந்தஸ்து வெகுமதிகள் ஆகியவற்றுக்கான போட்டி இருப்பதால் இது நிகழ்கிறது எனவே மக்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்கள் போட்டியிடும்போது தகவல்களை மறைக்கிறார்கள் தகவல்களைப் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை தகவல்களை அவர்கள் சக்தி என்று நினைக்கிறார்கள் எனவே யாராவது ஒருவரின் அதிகாரத்தை வேறொருவருடன் ஏன் பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக அது தவறான தகவல்தொடர்புக்கு வழிவகுக்கும் இது நிறுவனங்களை நடத்தும் மக்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் இப்போது ஒரு செய்தி சிதைவைப் பார்ப்போம் ஏனெனில் இது ஐந்து நிலை நிர்வாகத்தின் மூலம் கீழ்நோக்கிய தகவல்தொடர்பு அடிப்படையில் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது இப்போது செய்தி முதலில் இயக்குநர்கள் குழுவால் எழுதப்படும்போது என்ன நடக்கும் செய்தி 100 சதவீதம் இருக்கிறது இயக்குநர்கள் குழு இது மிகவும் தெளிவான முறையில் செய்யப்படுவதை உறுதிசெய்தது பின்னர் அவர்கள் மிகவும் தெளிவாக எழுதினர் செய்தி துல்லியமாகவும் தெளிவாகவும் இருந்தது ஆனால் பின்னர் அது துணைத் தலைவரால் பெறப்பட்டபோது கீழ்நோக்கிய தகவல்தொடர்புகளில் அடுத்த கட்டமாக இருந்தது சில வாசகங்கள் இருந்தன அதை அவர் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அவர் தெளிவுபடுத்தல்களை பெற விரும்பவில்லை எனவே அடுத்த நபர் சுமார் 63 சதவீத தெளிவை மட்டுமே பெற்றார் அது 37 சதவீதம் தெளிவு போய்விட்டது அவர் அதைப் பற்றி கவலைப்படவில்லை பின்னர் அவர் அதை பொது மேற்பார்வையாளரிடம் அனுப்பினார் பொது மேற்பார்வையாளர் அதைப் பெற்ற நேரத்தில் அது 56 சதவீதமாக மாறியது இப்போது மீண்டும் பொது மேற்பார்வையாளர் கீழ்நோக்கிய தகவல்தொடர்புகளில் உயரமாக செல்ல முடியாது அவர்கள் தட்டையான படிநிலையில் மட்டுமே அவர்கள் எப்போதும் உயரமாக செல்ல முடியும் இங்கே அவர்கள் சென்று தெளிவுபடுத்த முடியாது அவர்கள் இராணுவத்தில் இருப்பதைப் போலவே தகவல்களைப் பெறுவதற்காக மட்டுமே உள்ளனர் மேலும் அவர்கள் தெளிவுபடுத்தல்களைப் பெற முடியாது அவர் 56 சதவீதம் மட்டுமே பெறுகிறார் எனவே அது ஆலை மேலாளரை அடையும் நேரத்தில் அது 40 சதவீதமாக மாறியது அது அணித் தலைவரை அடைந்தபோது அது 30 சதவீதமாக மாறியது என்பது உங்களுக்குத் தெரியுமா எனவே செய்தி சிதைக்கப்படும் நிலைகளை நீங்கள் பார்க்கலாம் இறுதியாக இதை செயல்படுத்த வேண்டிய தொழிலாளி அவரை அடையும் போது அது வெறும் 20 சதவீதமாக மாறியது எனவே இயக்குநர்கள் குழுவில் இருந்து 100 சதவீதத்திலிருந்து தொழிலாளரிடம் சென்றபோது அது உண்மையில் 20 சதவீதமாக மாறியது எனவே அது சாத்தியமான விலகல் நிலை எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தயாரிப்பு வளர்ச்சியில் தவறான தகவல் தொடர்பு எவ்வாறு நிகழ்கிறது என்பதற்கான ஒரு வேடிக்கையான எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் ஒரு வாடிக்கையாளர் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பை விரும்பினார் பின்னர் அந்த யோசனை அங்குள்ள மிக உயர்ந்த நபருக்கு தெரிவிக்கப்பட்டது பின்னர் ஒரு நபருக்குப் பிறகு ஒருவர் அதைச் செயல்படுத்தத் தொடங்கினர் எனவே அவர்கள் அதை எவ்வாறு நிறைவேற்றினார்கள் வாடிக்கையாளர் உண்மையில் விரும்பிய ஒன்று என்ன என்பதைப் பார்ப்போம் அதை செயல்பாட்டில் பார்ப்போம் இப்போது கிளையன்ட் மார்க்கெட்டிங் கோரியது இந்த முறையில் கோரப்பட்டது எனவே அவர்கள் தான் சந்தைப்படுத்தலில் ஈடுபட்டுள்ளவர்கள் எனவே அவர்கள் மூன்று அடுக்கு ஊஞ்சலை அதாவது மூன்று ஊஞ்சலை விரும்பினர் நிலைகளில் விரும்பினர் எனவே அவர்கள் ஒரு விற்பனை அவர்கள் அதை ஆர்டர் செய்தபோது அவர்கள் அடுக்கு பகுதியை அகற்றினர் அந்த அடுக்கு எனவே மூன்று கயிறுகள் இணைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் புரிந்துகொண்டனர் அதை நீங்கள் இங்கே காணலாம் எனவே அவர்கள் அதை இந்த வடிவத்தில் ஆர்டர் செய்தனர் இப்போது விற்பனையிலிருந்து அது உண்மையில் பொறியியல் நபர்களுக்கு மாறியபோது பொறியியல் நபர்கள் அதை இந்த வழியில் வடிவமைத்தனர் எனவே அதை மரத்தில் கட்ட வேண்டும் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்தது ஆனால் அது ஒரு ஊஞ்சல் போல இருக்க வேண்டும் என்ற செய்தி எப்படியோ தவறவிட்டது எனவே பொறியாளர்கள் இந்த வழியில் முடிவு செய்தனர் பின்னர் அது உற்பத்திக்கு சென்றது இறுதியாக அது தயாரிக்கப்பட்டது எப்படியோ அது ஒரு ஊஞ்சல் என்ற எண்ணத்தை அவர்கள் மீண்டும் பெற்றனர் ஆனால் அவர்கள் அதை மரத்தின் மீது இந்த வழியில் தயாரித்தனர் ஆனால் அது செயல்பாட்டில் பயனற்றது என்பதை நீங்கள் காணலாம் அது திரும்பிச் சென்று பின்னர் முன் வர முடியாது எனவே அது அங்கேயே நின்றது பின்னர் இறுதியாக பராமரிப்பு அதை நிறுவியது எனவே அது செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்று அவர்களிடம் கூறப்பட்டது எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் மரத்தை வெட்டினர் பின்னர் மரம் வெட்டப்பட்டதால் இதை கட்ட முடியாது எனவே அவர்கள் மரத்திற்கு சில ஆதரவை வைத்தனர் எனவே அது பராமரிப்பின் வேலை பின்னர் சில சாத்தியக்கூறுகளுடன் ஊஞ்சலுக்கு ஒருவித ஊசலாடல் சாத்தியமாகும் ஆனால் அந்த நபர் எங்கே அமர்வார் இவ்வாறு தகவல்தொடர்பு ஓட்டம் நிகழ்கிறது பின்னர் தவறான தகவல் தொடர்பு நடைபெறுகிறது ஆனால் இறுதியாக வாடிக்கையாளர் விரும்பியது மிகவும் எளிமையான மர டயர் ஊஞ்சல் வாடிக்கையாளர் அந்த டயரை நல்ல கயிறுடன் கட்ட வேண்டும் என்று விரும்பினார் எனவே வாடிக்கையாளர் அதை கட்ட வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் மக்கள் இந்த டயரை வெவ்வேறு அடுக்குக்களாக புரிந்துகொண்டனர் பின்னர் அதிலிருந்து குழப்பம் தொடங்கியது இறுதியாக உற்பத்தி அதை அமைத்தபோது எனவே யாரும் அதை உண்மையில் இப்போது பயன்படுத்த முடியாது அவர்கள் விரும்பியது மிகவும் எளிமையான மர டயர் ஊஞ்சல் தகவல்தொடர்பு எவ்வாறு முற்றிலும் தவறாகப் போகலாம் என்பதையும் மக்கள் எவ்வாறு முற்றிலும் தவறாகப் புரிந்துகொண்டு இந்த வகையான தவறான தகவல்தொடர்புகளில் முடிவடையும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நிறுவனங்களில் இந்த வகையான தடைகளை நாம் எவ்வாறு கடக்க முடியும் தேவை என்னவென்றால் தகவல்தொடர்பு நெட்வொர்க்கை மாற்றியமைக்க வேண்டும் நேரடி அணுகல் கொடுக்கப்பட வேண்டும் அதாவது மக்கள் பல வகையான தகவல்தொடர்புகளைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக பல தொலைபேசி அழைப்புகளைப் பயன்படுத்தி பல மின்னஞ்சல்களை அனுப்புவதன் மூலம் பலருடன் பேசுகிறார்கள் சில நேரங்களில் சம்பந்தப்பட்ட நபரை அவர்கள் நேரடியாக சந்திக்க முடிய வேண்டும் இது தவிர பல சேனல்கள் மூலம் பரப்பப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக நிறுவனத்தின் முதலாளி அதை அதிக தூரத்திலிருந்து ஒலிபெருக்கியில் அறிவித்தார் எனவே அவர் அறிவிப்பை வெளியிடும் போது விமானம் சென்றது எனவே சில சத்தம் இடையூறுகள் இருந்தன எனவே மக்களால் குறிப்பிட்ட நேரத்தைக் குறிப்பிட்ட தேதியை கேட்க முடியவில்லை எனவே ஒவ்வொருவரும் அதைப் பற்றி ஏதாவது சொன்னார்கள் எனவே வேறு சேனலைப் பயன்படுத்தவும் எனவே அதை அறிவிப்பு பலகையில் காட்டுங்கள் எழுதுங்கள் மக்கள் தெளிவாகக் காணலாம் மின்னஞ்சல் அனுப்புங்கள் தேதி மற்றும் நேரத்தைச் சொல்ல மின்னஞ்சலை அனுப்புங்கள் எனவே பல சேனல்களை பயன்படுத்தும்போது இப்போது நான் அதிகப்படியான பயன்பாட்டை பரிந்துரைக்கிறேன் என்று குழப்பமடைய வேண்டாம் அது எங்கு தவறாகப் புரிந்து கொள்ளப்படலாம் என்று நான் சொல்கிறேன் பின்னர் நீங்கள் அதிக சேனல்களைப் பயன்படுத்தி அர்த்தத்தை மிகவும் தெளிவுபடுத்துகிறீர்கள் எனவே அதைப் பெறும் நபர்கள் அதை திறம்படப் பயன்படுத்த முடியும் மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களை உள்ளடக்கிய ஒரு பின்னூட்ட அமைப்பை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் இப்போது மக்கள் மேலாளர் அல்லது கல்வி நிறுவனங்களில் துறையின் தலைவரைப் பற்றி புகார் செய்ய விரும்பும் நிறுவனங்கள் உள்ளன இப்போது நெறிமுறை கூறுகிறது இந்த நபர்களைப் பற்றி நீங்கள் உயர் அதிகாரிகளிடம் புகார் செய்ய விரும்பினால் நீங்கள் அதை நபர்கள் மூலம் அனுப்ப வேண்டும் முதலில் உங்கள் சொந்த புகார் நீங்கள் புகார் அளிக்கும் துறைத் தலைவரால் கையெழுத்திடப்பட வேண்டும் இல்லையெனில் அவர் அதை முன்னோக்கி அனுப்ப மாட்டார் ஆனால் த கொடுப்பது உங்களை ஒரு பெரிய சங்கடமான சூழ்நிலையில் வைக்கப் போகிறது ஏனெனில் அவர் அதை அவ்வளவு எளிதாக முன்னோக்கி அனுப்பப் போவதில்லை எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களை உள்ளடக்கிய இந்த பின்னூட்ட அமைப்பு இருக்க வேண்டும் இது இந்த நபர் தலைவர் அல்லது மேலாளர் மட்டுமல்ல அனைத்து பின்னூட்டங்களையும் எடுத்து உயர் அதிகாரிகளிடம் கொடுப்பார் ஆனால் பல்வேறு ஆதாரங்கள் இருக்க வேண்டும் அங்கு பெட்டிகள் வைக்கப்படலாம் அவர்கள் பின்னூட்டத்தை கொடுக்கும் வகையில் வாரத்திற்கு ஒரு முறையாவது உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திக்கும் நேரம் குறிப்பிடப்படலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மக்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பவோ அல்லது அழைக்கவோ கூட அவர்கள் அனுமதிக்கப்படலாம் எனவே இந்த சேனல்களை பின்னூட்டத்திற்குத் திறந்து விடுங்கள் இதனால் நிறுவனத் தடைகளை மீண்டும் குறைக்கும் ஒட்டுமொத்தமாக தொடர்புக்கான திறந்த சூழலை உருவாக்குகிறது மற்றும் பின்னூட்டம் எந்தவொரு தவறான தகவல்தொடர்பையும் கிட்டத்தட்ட குறைக்கும் பிரமிடிற்குப் பதிலாக நிறுவனக் கட்டமைப்பைத் தட்டையாக்குவது மேலிருந்து கீழாகவோ அல்லது கீழிருந்து மேலாகவோ இருக்கும் தலைகீழ் மாதிரி அது ஒரு பிரமிடிற்கு உயரும் வழியில் இருந்தாலும் சரி அல்லது அது ஒரு பிரமிடிடமிருந்து கீழே வந்தாலும் சரி அதற்கு பதிலாக நீங்கள் தட்டையான மாதிரியைப் பின்பற்றினால் அது கிடைமட்ட தகவல்தொடர்பு முறையாகும் அது மேலும் ஊக்குவிக்கப்பட்டால் கிடைமட்ட தகவல்தொடர்பு முறையாகும் எனவே நீங்கள் விவகாரங்களின் முனையில் இருந்தால் முறையான சேனல்கள் மூலம் போதுமான தகவல்களை வழங்க முயற்சித்தால் பயனுள்ள தகவல்தொடர்புகளை மேம்படுத்தும் தவறான தகவல்தொடர்புகளை எத்தனை பேர் குறைக்கலாம் என்பதை இது மீண்டும் உருவாக்கும் எனவே சில நிறுவனங்களில் மின்னஞ்சல் என்பது முறையான சேனலாகும் வேறு சில அனுப்பும் அறிவிப்பு முறையான சேனலாகும் எனவே இந்த முறையான சேனல்கள் அனைத்தும் நீங்கள் தகவலை அனுப்பும்போது போதுமான தகவல்களை வழங்கும்போது தகவல்களைக் குறைக்காது இதனால் அது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது தவறான தகவல்தொடர்பு பற்றிய லேசான இதயக் குறிப்புடன் இதை நான் முடிக்க விரும்புகிறேன் இது ஒரு நகைச்சுவை மற்றும் நான் அதை இணையத்திலிருந்து சுவாரஸ்யமாகக் கண்டேன் நான் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் சில நேரங்களில் தவறான தகவல்தொடர்பு ஏற்படுகிறது ஏனெனில் நீங்கள் வடிகட்டிகளைப் பயன்படுத்துகிறீர்கள் உங்கள் மனதில் நீங்கள் கேட்க விரும்புவதைத் தேர்ந்தெடுக்கிறீர்கள் எனவே அது ஒரு நகைச்சுவையான முறையில் விளக்கப்பட்டுள்ளது எனவே மனைவி என்ன சொல்கிறாள் என்றால் கடைக்குச் செல்லுங்கள் வைக்கோலை கீழே போடுங்கள் காரை கழுவி மெழுகுங்கள் பள்ளியில் உள்ள குழந்தைகளை பள்ளியில் கொண்டு விடுங்கள் வீடியோக்களை வாடகைக்கு எடுங்கள் மீதமுள்ள பாத்திரங்களை கழுவுங்கள் இப்போது அவர் நாள் முழுவதும் பல வேலைகளை வழங்கியுள்ளார் மேலும் கணவர்கள் என்ன கேட்டார் என்பது கார்ட்டூனால் குறிப்பிடப்படுகிறது கணவர் அவர் கேட்க விரும்பும் முக்கிய வார்த்தைகளை மட்டுமே கேட்கிறார் மேலும் அவர் தனது மனதில் ஒரு வடிகட்டியை வைத்துள்ளார் பின்னர் அவர் தனக்கு சாதகமாக கூறப்படுவதை தவறாக புரிந்துகொள்கிறார் எனவே அவர் இந்த வார்த்தைகளை மட்டுமே கேட்கிறார் படுக்கச் சென்று சிறிது ஓய்வு பெறுங்கள் சென்று தூங்குங்கள் endru புரிந்து கொள்கிறார் மனைவி நாள் முழுவதும் வேலை கொடுத்துள்ளார் இப்போது தவறான புரிதல் எவ்வாறு தவறான தகவல்தொடர்புக்கு வழிவகுக்கிறது என்பதைச் சொல்வதற்கான ஒரு வேடிக்கையான வழியாகும் இந்த எடுத்துக்காட்டு மற்றும் நான் உங்களுக்கு வழங்கிய பிற விளக்கப்பட எடுத்துக்காட்டுகள் மூலம் தவறான தகவல்தொடர்பு என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்ள முடியும் எனவே உங்கள் செயல் தொடர்பு செயல்முறையை முழுமையாக வைத்திருங்கள் பின்னர் இந்த வகையான வடிப்பான்களைத் தவிர்க்கப் பயன்படுத்தப்படும் பிற உணர்ச்சிகரமான குறுக்கீடுகளை அகற்ற பொருத்தமான மொழியைப் பயன்படுத்துங்கள் உங்கள் மனதில் நீங்கள் வைத்திருக்கும் புலனுணர்வு வடிப்பான்கள் யாராவது விமர்சிக்க முயற்சித்தாலும் சாதகமானதை மட்டுமே எடுக்க வேண்டாம் எனவே இவை அனைத்தையும் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக உதவும் எனவே நீங்கள் ஒரு திறமையான தொடர்பாளராக வளர முடியும் idhu முன் ஒன்றில் கூறப்பட்டது மேலும் உங்கள் தகவல்தொடர்பு திறனை வளர்ப்பது ஒரு பெரிய பிரச்சினை அல்ல இது வேறு எந்த திறமையையும் போலவே இது ஒரு பயிற்சி விஷயமாகும் இது உங்கள் பொறுமை விடாமுயற்சி அதை பயிற்சி செய்வதற்கும் முடிந்தவரை தவறான தகவல்தொடர்புகளைத் தவிர்ப்பதற்கும் உதவும் இந்த ஆலோசனைகளும் ஆலோசனைகளும் உங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்வதற்கும் மிகவும் திறமையான தொடர்பாளராக மாறுவதற்கும் நிச்சயமாக உதவும் என்று நம்புகிறேன் நீங்கள் தேர்ந்தெடுத்த அனைத்து துறைகளிலும் நீங்கள் மிகவும் திறமையான தொடர்பாளராக மாற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை விரும்புகிறேன் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி தகவல்தொடர்பு தொடர்பான கூடுதல் அம்சங்களுடன் குறிப்பாக வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்புடன் நான் உங்களிடம் திரும்பி வருவேன் நன்றி ஒரு நல்ல நாள் அமையட்டும்